அனைவருக்கும் காலை வணக்கம் நான் சர்தோக் சிர்கார் தொகை உருமாற்றங்கள் மற்றும் அதன் பயன்பாடுகள் குறித்த பாடத்தை நான் கற்பிப்பேன் எனவே இது இன்றைய முதல் விரிவுரையாக இருக்கும் மேலும் எனது முதல் விரிவுரையில் தொகை உருமாற்றத்தின் அடிப்படை தத்துவத்தை அறிமுகப்படுத்தப் போகிறேன் அதைத் தொடர்ந்து ஃபோரியர் உருமாற்றங்கள் குறித்த சுருக்கமான வரையறை மற்றும் அறிமுகம் அதன் பயன்பாடுகள் எனவே அதிகம் காத்திருக்காமல் தொகை உருமாற்றம் பற்றித் தொடங்குவோம் எனவே தொகை உருமாற்றங்கள் என்றால் என்ன ஆகவே தொகை உருமாற்றங்கள் பற்றி அறிமுகப்படுத்துகிறேன் ஆதலால் தொகை உருமாற்றங்களைப் பற்றிப் புரிந்து கொள்ள நாம் முதலில் வகையீட்டுச் செயலிகளை பார்க்க வேண்டும் எனவே வகையீட்டுச் செயலிகள் என்றால் என்ன அல்லது வகையீட்டுச் செயலிகள் என்று எதை நான் சொல்கிறேன் வகையீட்டுச் செயலிகளை கீழ்க்கண்டவாறு குறிப்பிடுகிறேன் இந்த செயலிகளை நாம் இயக்கும்போது அது ஒரு சார்பில் இயக்கப்படுகிறது எனவே இது c 1 என்ற வெளியில் இருந்து வருகிற ஒரு சார்பு f இல் இயக்கப்படுகிறது எனவே வெளி c 1 என்பதன் பொருள் என்ன அனைத்து வகையீட்டு சார்புகள் வகையீடக்கூடிய சார்புகள் அனைத்து சார்பு கணங்களுக்கும் கூடிய வெளியாகும் ஆதலால் இந்த சார்பிற்கும் அந்த சார்பிற்கும் இடையே உள்ள வேறுபாட்டினை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் இங்கு f 2 என்பதுகூட இந்த நேரத்தில் c 0 சார்புகளின் வெளியில் இருந்து வருகிறது அதாவது அனைத்து தொடர்ச்சியான சார்புகளின் வெளியாகும் இப்போது இதேபோல் இந்த வகையீட்டு இயக்கிகள் அமைப்பில் உள்ள தொகை இயக்கிகளைப் பற்றி நான் அறிமுகப்படுத்துகிறேன் எனவே தொகை இயக்கிகள் என நான் கூறும்போது பின்வரும் சார்பினைக் குறிப்பிடுகிறேன் வேறுசில குறியீடுகளாலும் இதை நாம் குறிப்பிடுவோம் எனவே இது ஒரு தொகை இயக்கி என்பதால் வரம்பு a யிலிருந்து வரம்பு b வரைக்கும் தொகையிடுதலாக இருக்கும் இது சார்பு x மற்றும் K மாற்றப்படும் மாறி K மற்றும் பிசிகல் மாறி x மடங்கு f x d x இன் மடங்காகும் எனவே சார்பு K வை கெர்னல் என்றும் உருமாற்றத்திற்கான கெர்னல் என்றும் அழைக்கிறோம் மேலும் இந்தக் கெர்னலானது ஒவ்வொரு தொகை உருமாற்றத்தின் வரையறைக்கும் மாறுபடும் தொடக்கத்தில் ஃபோரியர் உருமாற்றம் பின்னர் லேப்லாஸ் உருமாற்றம் மேலும் நான் அறிமுகப்படுத்தப் போகும் பல உருமாற்றங்களிலும் எனவே இது ஒரு ஒவ்வொரு தொகை இயக்கிகளிலும் மாற்றும் கெர்னல் சார்பாகும் அதற்கு முன்பு நான் தொகை இயக்கிகளின் இன்னும் சில பண்புகளை அறிமுகப்படுத்துகிறேன் எனவே தொகை இயக்கிகளின் சில அடிப்படை பண்புகள் ஆனது 1நேரியல் எனவே மிகவும் அடிப்படையான பண்பு என்னவென்றால் இந்த இயக்கி ஒரு நேரியல் இயக்கி ஆகும் ஆகவே இது நேரியல் இயக்கியாக இருக்கிறது என்று கூறுகிறேன் என்றால் இந்த இயக்கியை இரண்டு சார்புகளின் நேரியல் கலவையில் போடுவதாக வைத்துக் கொள்வோம் இங்கு நமது அளவீடுகள் ஆல்ஃபா மற்றும் பீட்டா இரண்டும் ஸ்கேலர்கள் மேலும் இவைகள் எனது சார்புகள் c 1 என்ற வெளியிலிருந்து வருகின்றன எனவே c 0 அனைத்து தொடர்ச்சியான சார்புகளின் கணம் ஆகும் எனவே இந்த கெர்னல் சார்பு x k மற்றும் d x ஆனது a யிலிருந்து b வரைக்குமான ஆல்ஃபா ஆப் f பிளஸ் பீட்டா ஆப் g டைம்ஸ் தொகையீடுதலாக வரையறுக்கப்படுகிறது எனவே நிச்சயமாக இந்த சார்பை பின்வருமாறு எழுதலாம் நாம் என்ன முடிவுக்கு வந்தோம் சார்புகளின் நேரியல் கலவையின் தொகை உருமாற்றம் ஆனது அதனுடன் தொடர்புடைய தொகை உருமாற்றங்களின் நேரியல் கலவை என்பதை நாம் கண்டறிந்துள்ளோம் 2தலைகீழ் இந்த இயக்கிக்கு தலைகீழ் உள்ளது என்பதே அடுத்த பண்பு எனவே நான் எனது தலைகீழ் இயக்கி என குறிக்கிறேன் எனவே I ஆப் f ஆப் x என்பது F என்று இருந்தால் மட்டுமே I இன்வர்ஸ் ஆப் F ஆப் k என்பது உண்மை சார்பாக வரையறுக்கப்படுகிறது என்பது கீழே தரப்பட்டுள்ளது எனவே இது நம்மிடம் உள்ள தலைகீழுக்கான வழக்கமான வரையறை ஆகும் எனவே ஒவ்வொரு தொகை இயக்கிக்கும் தலைகீழ் இருக்க வேண்டும் 3தனித்துவம் இந்த இயக்கிகளின் மூன்றாவது முக்கிய பண்பானது அதன் தனித்துவம் ஆகும் எனவே நான் தனித்துவத்தைப் பற்றிப் பேசும்போது நான் சொல்கிறேன் பொருத்தமான நிபந்தனைகளின் கீழ் இந்த சார்பு f ஆனது g க்கு ஒத்ததாக இருப்பதைக் குறிக்கிறது எனவே நாம் ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு செல்லும்போது இந்தப் பொருத்தமான நிபந்தனைகளைப் பற்றி பார்ப்போம் எனவே இவைகள் இந்த இயக்கிகள் கொண்டிருக்க வேண்டிய சில அடிப்படை பண்புகள் பின்னர் நாம் குறிப்பிட்ட பிரிவுகளுக்கு செல்லும்போது ஃபோரியர் முதல் லேப்லாஸ் வரை மேலும் இந்தப் பாடப் பகுதியில் இருக்கும் சிலவற்றைப் பற்றியும் படிக்கப் போகிறோம் அதனால் இந்த தொகை உருமாற்றங்களைப் பற்றி இன்னும் கொஞ்சம் உந்துதலை உங்களுக்கு தரப்போகிறேன் எனவே உங்களுக்கு தெரிந்த இந்த தொகை உருமாற்றங்கள் 250 ஆண்டுகளாக உள்ளன முதலில் உங்களுக்குத் தெரிந்த இந்த தொகை உருமாற்றங்கள் பிரபல கணிதவியலாளர்கள் லேப்லாஸ் மற்றும் ஃபோரியர் ஆகியோரால் தரப்பட்டதேயாகும் எனவே முதலில் குறிப்பிட்ட உருமாற்றம் லேப்லாஸ் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது என்பது 1780 இல் அவர் எழுதிய புத்தகத்தில் உள்ளது மக்கள் பார்க்க விரும்பும் அந்த புத்தகத்தின் பெயர் லா தியோரி அனலிடிக் என்பதே ஆகும் இது பிரெஞ்சு மொழியில் உள்ள லா தியரி அனலிடிக் டெஸ் ப்ராப்பிலிடிஸ் இங்குதான் லேப்லாஸ் உருமாற்றம் பற்றி முதலில் குறிப்பிடப்பட்டது மீண்டும் மற்றுமொரு பிரபலமான உருமாற்றம் ஃபோரியர் என்பவரால் அவரது முதல் தாளில் அறிமுகப்படுத்தப்பட்டது மீண்டும் 1822 இல் லா தியோரி அனலிடிக் டி லா சலூர் என்ற பெயரில் வெளியிட்டார் எனவே இது 1822 இல் வெளியிடப்பட்ட ஒரு தாள் எனவே இவை நிச்சயமாக சில தொகை உருமாற்றங்களின் ஆரம்ப குறிப்பு நீங்கள் இந்த உருமாற்றங்களை பார்க்க தொடங்கும்போது இவை வரையறுக்க மிகவும் எளிதானவை என்றாலும் சில வரம்புகளையும் குறைபாடுகளையும் கொண்டுள்ளதை நிச்சயமாக நீங்கள் அறிவீர்கள் எனவே சில குறைபாடுகள் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் அவை ஆராய்ச்சியாளர்கள் அந்தப் பகுதியில் அவர்களது ஆராய்ச்சியை மேற்கொள்ள எடுத்துக்கொள்ளப்பட்டது ஃபோரியர் உருமாற்றம் வரம்புகள் எனவே நான் ஃபோரியர் உருமாற்றங்களின் சில வரம்புகளை முன்னிலைப்படுத்தி காட்டப் போகிறேன் எனவே எனக்கு எழுதுவதற்கு எளிதாக இருக்க ஃபோரியர் உருமாற்றங்களை FT எனக் குறிக்கப் போகிறேன் எனவே இனிமேல் இந்த சுருக்கெழுத்து குறியீடு FT என்பதன் மூலமாகவே ஃபோரியர் உருமாற்றங்களை குறிக்கப் போகிறேன் எனவே சில வரம்புகள் என்னவென்றால் தொடர்ச்சியற்ற அல்லது பல அளவிலான சார்புகளை அவர்களால் தீர்க்க முடியவில்லை நான் பின்வரும் விரிவுரை ஒன்றில் இந்த வரம்புகள் என்னவென்று சில எடுத்துக்காட்டுகளுடன் சொல்லப்போகிறேன் அறியப்பட்ட மற்றொரு வரம்பு என்னவென்றால் நிலையானவை அல்லாதவற்றில் பொருந்தாது அல்லது குறைவாக பொருந்தும் என்று நான் கூறுவேன் மேலும் நேரியல் அல்லாத சார்புகளில் குறைவாகவே பொருந்தும் எனவே நேரியல் அல்லாத சார்புகளில் ஃபோரியர் உருமாற்றங்கள் நன்றாக வரையறுக்கப்படவில்லை என்பதை நாம் சில எடுத்துக்காட்டுகளுடன் பின்னர் பார்ப்போம் எனவே நேரியல் அல்லாத நிகழ்வுகள் அல்லது சார்புகள் பற்றிய சில எடுத்துக்காட்டுகளைப் பார்ப்போம் மூன்றாவது வரம்பு என்னவென்றால் லோக்கல் தற்காலிக அல்லது ஸ்பேசியல் அளவுகளை தீர்க்க இயலாததாகும் எனவே இதன் மூலம் நான் என்ன சொல்கிறேன் என்றால் அதற்கு மாற்றாக ஃபோரியர் உருமாற்றத்தினால் நமக்குத் தெரிந்த வெளியில் உள்ள புள்ளியை கண்டுபிடிக்க முடிந்தது தீர்க்க முடிந்த ஒன்றான இது அங்கு தொடர்ச்சியற்ற தன்மை இருப்பதை நமக்கு உணர்த்துகிறது ஆனால் வெளியில் எந்த இடத்தில் அல்லது எந்த நேரத்தில் இது நிகழ்கிறது என்பதை துல்லியமாக தரமுடியவில்லை மேலும் இந்தப் பிரச்சினை என்ன என்பதை சில எடுத்துக்காட்டுகளுடன் மீண்டும் காட்டப் போகிறேன் எனவே நிச்சயமாக இந்த வரம்புகள் இருக்கும் பட்சத்தில் நமது நிகழ்வுகள் அல்லது சார்புகளை பிரதிநிதித்துவப்படுத்த சிறந்த உருமாற்றங்கள் யாவை என்பதைப் பற்றி மக்கள் சிந்திக்க தொடங்குவார்கள் எனவே பின்னர் ஃபோரியர் உருமாற்றத்திற்கு மாற்றாக முன்மொழியப்பட்ட உருமாற்றம் கபோர் உருமாற்றங்கள் என்று அழைக்கப்படுகிறது எனவே நான் இந்த கபோர் உருமாற்றம் என்றால் என்ன என்பதை பற்றி சுருக்கமாக குறிப்பிட விரும்புகிறேன் எனவே நான் இந்த கபோர் உருமாற்றத்தினை கர்லி G மூலம் குறிக்கப் போகிறேன் எனவே f என்ற உருமாற்றமானது சார்பின் கபோர் உருமாற்றமானது இன்டகறல் மைனஸ் இன்ஃபைனைட் டு பிளஸ் இன்ஃபைனைட் f ஆப் x g ஆப் t மைனஸ் டவ் e டுத பவர் ஓமேகா டவ் dடவ் என வரையறுக்கப்படுகிறது எனவே நான் இதை எனது வாதம் என்று அழைக்கிறேன் எனவே இது எனது உருமாற்றம் கண்டு பிடிக்க வேண்டியதற்கான சார்பு ஆகும் இது விண்டோ சார்பு என்றும் அழைக்கப்படுகிறது கபோர் உருமாற்றத்திற்கான விண்டோ சார்பு ஆகும் எனவே இதை நான் g ஆப் g என்று அழைக்கிறேன் இங்கு g என்பது எனது விண்டோ சார்பு ஆகும் இப்போது g என்பது ஒன்று எனில் கபோர் உருமாற்றமானது f இன் ஃபோரியர் உருமாற்றத்திற்கு இணையாக இருக்கும் என்பது தெளிவாக தெரிகிறது எனவே இந்த முறையில் தான் கபோர் உருமாற்றமானது 1971ல் பிரபல கணிதவியல் அறிஞரால் அறிமுகப்படுத்தப்பட்டது இது அவருக்கு நோபல் பரிசு பெற்றுத் தந்த படைப்பாகும் அவரது பெயர் டென்னிஸ் கபோர் எனவே இது ஃபோரியர் உருமாற்றங்களின் வரம்புகளைத் தணிக்க கொண்டு வரப்பட்ட தீர்மானங்களில் ஒன்றாகும் அதனால் நாம் இப்போது ஃபோரியர் உருமாற்றங்களின் கூடுதல் விவரங்களை பற்றி பார்க்கலாம் எனவே குறிப்பாக நான் அறிமுகப்படுத்தப் போகிற உருமாற்றத்தின் வரையறையை அளிக்கப் போகிறேன் மேலும் நான் ஃபோரியர் உருமாற்றங்களின் சில பொதுவான பிரச்சனைகளை சில எடுத்துக்காட்டுகளுடன் மற்றும் அதன் பயன்பாடுகளைப் பற்றி பேசப்போகிறேன் உள்ளே செல்வதற்கு முன் அறிவியல் மற்றும் பொறியியலின் ஒவ்வொரு அம்சத்திலும் ஃபோரியர் உருமாற்றங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்ற உண்மையை முன்னிலை படுத்துகிறேன் எனவே நேரியல் எல்லை மதிப்பு கணக்குகளில் இருந்து தொடங்கி இன்னும் சில கணக்குகளை நான் பின்னர் அறிமுகப்படுத்தப் போகிறேன் எனவே நேரியல் எல்லை மதிப்பு கணக்குகளை BVP என்ற சுருக்கெழுத்து மூலம் குறிக்கப் போகிறேன் இது ஆரம்ப மதிப்பு கணக்குகளில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த ஆரம்ப மதிப்பு கணக்குகளை நான் IVP என்ற சுருக்கெழுத்து கொண்டு அழைக்கப் போகிறேன் இந்தக் கணக்குகள் பயன்பாட்டு கணிதத்தில் தொடங்கி கணித இயற்பியல் பொறியியல் அறிவியலில் சார்ந்த எல்லா இடத்திலும் உருவாவதை நீங்கள் பார்க்கலாம் இதற்காகத்தான் ஃபோரியர் உருமாற்றங்கள் ஏற்கனவே உள்ளது எனவே நான் ஃபோரியர் உருமாற்றத்தின் அடிப்படை வரையறை உடன் தொடங்குகிறேன் எனவே வரையறையை தொடங்க நான் இன்னும் ஒரு கருத்தை அறிமுகப்படுத்த வேண்டும் அதுதான் டிரிக்லெட் நிபந்தனை எனவே டிரிக்லெட் நிபந்தனை என்பது என்ன அதை மீண்டும் நான் DC என்ற சுருக்கெழுத்து கொண்டு குறிப்பிடுகிறேன் எனவே f என்ற சார்பு என்னிடம் இருந்தால் மைனஸ் a யில் இருந்து பிளஸ் a வரைக்குமான இடைவெளியில் சார்பானது டிரிக்லெட் நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் எனில் பின் வருபவைகளை கொண்டுள்ளது 1 f க்குள் இந்த இடைவெளியில் வரையறுக்கப்பட்ட எண்ணிக்கையிலான இடைநிறுத்தங்கள் உள்ளன 2 இது பூர்த்தி செய்யவேண்டிய இரண்டாவது நிபந்தனை என்னவென்றால் வரையறுக்கப்பட்ட எண்ணிக்கையிலான அதிகபட்சம் அல்லது குறைந்த பட்சங்களை கொண்டிருக்கவேண்டும் எனவே நாம் வரையறுக்கப்பட்ட எண்ணிக்கையிலான அதிகபட்சம் அல்லது குறைந்தபட்சம் அல்லது வரையறுக்கப்பட்ட எண்ணிக்கையிலான இடைநிறுத்தங்களை கையாளும் போது f ஆனது டிரிக்லெட் நிபந்தனைகளை பூர்த்தி செய்கிறது என்று கூறப்படுகிறது நான் இப்போது ஃபோரியர் தொடரை அறிமுகப்படுத்தப் போகிறேன் எனவே இது இனி வரவிருக்கும் அடுத்த தொகுதியில் அறிமுகப்படுத்தப்படும் எனவே இந்தத் தொகுதியில் நான் ஃபோரியர் தொடர் மற்றும் ஃபோரியர் உருமாற்றங்களின் வரையறைகளை தொடங்கப் போகிறேன் எனவே ஃபோரியர் தொடரை என்னிடமுள்ள சார்பு f ஆனது எதிர்மறை a முதல் a வரையிலான இடைவெளியில் டிரிக்லெட் நிபந்தனைகளை பூர்த்திசெய்யும் எனில் f என்பதை பின்வருமாறு எழுதலாம் இங்கு எனது kn மதிப்பானது எனவே நிச்சயமாக இந்தக் கெழுக்கள் a n களை ஆர்த்தோகனாலிட்டி நிபந்தனைகளை கொண்டு கண்டறியலாம் எனவே இது எனது சார்பு f இன் ஃபோரியர் தொடர் என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் மேலும் இவற்றை ஃபோரியர் கெழுக்கள் என்று அழைக்கிறேன் ஆதலால் a n கள் என்பது எனது ஃபோரியர் கெழுக்கள் மற்றும் F என்பது எனது ஃபோரியர் தொடர் எனவே நான் இதை தொடர் என அழைத்து அதைஎண் 1 அல்லது i கொண்டு குறிப்பிடுகிறேன் I என்பதால் குறிக்கப்பட்ட ஃபோரியர் தொடரானது மைனஸ் a முதல் a வரையிலான இடைவெளிகளில் மட்டுமே பொருந்தும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் எனவே ஃபோரியர் தொடரின் கருத்தை இடைவெளிக்கு வெளியே நான் பயன்படுத்த விரும்புகிறேன் என்று வைத்துக்கொள்வோம் அந்த இடைவெளிக்கு வெளியே சார்பு f இன் கால இடைவெளி 2 ஆக இருக்க வேண்டும் எனவே ஃபோரியர் தொடராக இருக்க இங்கு f x இல் உள்ள சார்பு f ஆனது குறிப்பிட்ட கால இடைவெளியில் இருப்பது அவசியமாகும் இப்போது கால இடைவெளி இல்லாத சார்புகளில் f ஆப் x என்பது நெகட்டிவ் இன்ஃபினிட்டி முதல் இன்ஃபினிட்டி வரை வரையறுக்கப்பட்டுள்ளது என்று கொள்வோம் அதாவது இதற்கு முன்பு நாம் கருதிய a என்பதை இன்ஃபினிட்டியாக எடுத்துக்கொள்வோம் டெல்டா k என்னும் மற்றொரு மாறியை நான் வரையறை செய்கிறேன் இங்கு டெல்டா k என்பது எனவே என்னிடம் f ஆப் x உள்ளது நாம் மீண்டும் திரும்ப சென்று a என்பதற்கான கோவையை பார்க்கும் பொழுது நமது இடைவெளியில் உள்ள a என்பது இன்ஃபினிட்டிக்கு செல்கிறது என்பது தெரிகிறது எனவே f ஆப் x என்பது பின்வருமாறு கொடுக்கப்பட்டு உள்ளது இப்போது a என்பது இன்ஃபினிட்டிக்கு செல்வதாக வரம்பிடும்போது இந்தக் கூட்டுத் தொகை பின்வரும் கோவையாக குறைகிறது எனவே நான் பின்வருமாறு 2π ஐ உடைக்கிறேன் எனவே நமது δ என்பது dk என்ற எல்லையற்ற உறுப்பினாலும் மற்றும் எனது கூட்டுத் தொகை தொகையீடுனாலும் மாற்றப்பட்டுள்ளதை கவனிக்கலாம் மேலும் நான் 1 பை 2π என்பதை பின்வருமாறு உடைக்கிறேன் எனவே நான் இந்த தொகையீட்டிற்கு உள்ளே உள்ளதை எனது ஃபோரியர் உருமாற்றம் என்று குறிப்பிடுகிறேன் அல்லது இதை ஃபோரியர் தொகை சூத்திரம் என்று அழைக்கிறேன் இதைத்தான் நான் எனது ஃபோரியர் உருமாற்றத்திற்கு பயன்படுத்துவேன் எனவே இதை நான் ஃபோரியர் தொகை சூத்திரத்திற்கான கோவை 3 என அழைக்கிறேன் எனவே நான் உள்ளே செல்வதற்கு முன்பாக சில பயன்பாடுகள் அல்லது எடுத்துக்காட்டுகளை செய்கிறேன் எனவே நான் ஃபோரியர் உருமாற்றம் ஆனது உங்களுக்கு தெரிந்து எங்கு மதிப்பிடப்படுகிறது என்பதை முன்னிலைப்படுத்துகிறேன் ஆகவே ஃபோரியர் உருமாற்றம் அனைத்து சார்புகளிலும் மதிப்பிடப்படுகிறது அவைகள் ஒவ்வொரு வரையறுக்கப்பட்ட இடைவெளியிலும் பீஸ்வைஸ் தொடர்ச்சியான மற்றும் பீஸ்வைஸ் தொடர்ச்சியான மட்டுமல்லாமல் பீஸ்வைஸ் தொடர்ச்சியாக வகையீடு செய்யத்தக்க சார்புகளாகவும் இருக்கும் மற்றொரு தேவை என்னவென்றால் f முற்றிலும் வகையீடு செய்யத்தக்கதாக இருக்கவேண்டும் எனவே இதன் மூலம் நான் என்ன சொல்கிறேன் இதன் மூலம் நான் சொல்வது என்னவென்றால் f என்பது முற்றிலும் தொகையீடு செய்யத்தக்க மதிப்பாக இருக்க வேண்டும் மற்றும் எந்த இடை வெளியிலும் வரையறுக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் எனவே மைனஸ் இன்ஃபினிட்டி முதல் இன்ஃபினிட்டி வரை முற்றிலும் தொகையீடு செய்யத்தக்கது என்று கூறுவோம் எனவே நான் ஃபோரியர் தொகை தேற்றம் என்பதை சுருக்கமாக கூறுகிறேன் நான் ஏற்கனவே உங்களுக்கு ஃபோரியர் தொகை சூத்திரம் என்றால் என்ன என்பதை காட்டியுள்ளேன் எனவே எனது ஃபோரியர் தொகை தேற்றம் மீண்டும் 1822 ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது என்னவென்றால் என்னிடம் f என்பது இருந்தால் இது டிரிக்லெட் நிபந்தனைகளை பூர்த்தி செய்கிறது மேலும் மைனஸ் இன்ஃபினிட்டி முதல் இன்ஃபினிட்டி வரை முற்றிலும் தொகையிடத்தக்கது கோவை 3 ல் வழங்கப்பட்ட எனது ஃபோரியர் தொகையீடு சூத்திரமானது ஒன்றிணைக்கிறது இது fx f என்ற சார்புடன் x ல் வரையறுக்கப்பட்ட தொடர்ச்சியற்ற புள்ளியில் ஒன்றிணைக்கிறது எனவே நான் ஏற்கனவே எனது ஃபோரியர் தொகை சூத்திரம் என்னவென்பதை உங்களுக்கு அளித்துள்ளேன் மேலும் இது சொல்கிறதுஒரு சார்பானது வரையறுக்கப்பட்ட தொடர்ச்சியற்றவைகளையும் முற்றிலும் தொகையிடத்தக்கது என்றால் இந்தத் தொகையீடானது தொடர்ச்சியற்ற புள்ளிகளை சுற்றி சராசரி மதிப்புடன் ஒன்றிணைக்கிறது